வேறு சில இயற்பியல் நிகழ்வுகளில் லாப்லேஸின் சமன்பாடு நிலைமின்னழுத்தத்திற்கான லாப்லேஸின் சமன்பாட்டை நாம் பார்க்கிறோம் இந்த சமன்பாடு செல்லுபடியான வேறு சில சூழ்நிலைகளைப் பார்ப்போம் அது அந்த சூழ்நிலைகளுடன் நிலைமின்னியல் மின்னழுத்தத்தை இணைக்க உதவுகிறது மேலும் நமக்கு சில நுண்ணறிவுகளை வழங்கலாம் இந்த வழக்கில் நான் செய்யும் முதல் விஷயம் தொடர்ச்சி சமன்பாடு மற்றும் இந்த தொடர்புகள் அனைத்தையும் தருவிக்க நான் Divergence theorem ஐப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே ஒரு திரவம் அல்லது வெப்பம் அல்லது சில பாயும் துகள்களை கற்பனை செய்துகொள்ளுங்கள் எனவே நாம் வெவ்வேறு சூழ்நிலைகளில் செய்வோம் ஒருவேளை வெப்பத்தை நான் வண்ணமாக எடுத்துக்கொண்டால் அல்லது சில துகள்கள் சுற்றி பரவுகின்றன எனில் என்ன நடக்கிறது தொடர் சமன்பாடு நமக்கு என்ன சொல்ல விழைகிறது எனவே இந்த ஓட்டத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட கனஅளவைப் பார்த்தால் இந்த மின்னோட்டம் இதன் வழியாகச் செல்கிறது இதை நாம் முன்னதாகவே வரையறுத்துள்ளோம் எனவே மின்னோட்டம் j r சமமான அளவை நாம் வரையறுக்கலாம் நான் அளவை எழுதுகிறேன் ஏனெனில் அது திரவமாக இருக்க முடியும் அது சில துகள்களாக இருக்க முடியும் அது ஓரலகு பரப்பில் ஓரலகு நேரத்தில் இருக்கக்கூடிய சில வெப்பம் மற்றும் அது திசை சார்ந்தது எனவே அது அதன் திசையில் கூடுகிறது எனவே அது ஒரு குறிப்பிட்ட திசைகளில் பாய்கிறது எனவே இது ஒரு கனஅளவு என்றால் கனஅளவை விட்டு நகரும் நிகர அளவானது j dot d s ஆக ஒவ்வொரு மேற்பரப்பிலும் இருக்கும் மற்றும் நான் மூடிய மேற்பரப்பை முழுமையாக தொகையீடு செய்தால் இது கனஅளவை விட்டுச்செல்லும் அளவிற்கு சமமாக இருக்கப்போகிறது நான் ஏன் விட்டுச் செல்லவில்லை மற்றும் உள்ளே நுழையவில்லை என்று கூறுகிறேன் ஏனெனில் இது நான் கனஅளவிற்கு வெளியே சுட்டிக்காட்டும் வழக்கமான உணர்வு s என எடுத்துக் கொள்கிறேன் எனவே j dot d s என்பது நேர்மறையாக இருந்தால் விஷயங்கள் வெளியேறுகின்றன என்று அர்த்தம் J dot d s எதிர்மறையாக இருந்தால் விஷயங்கள் நுழைகின்றன என்று அர்த்தம் எனவே J மற்றும் s ஆகியவை விஷயங்கள் விட்டு வெளியேறும் அதே திசையில் உள்ளன ஆனால் அவைகள் ஓரலகு நேரத்தில் ஒரு கன அளவில் உள்ள இந்த அளவு குறைப்பிற்குச் சமமாக இருக்க வேண்டும் ds கனஅளவை விட்டு வெளியேறும் அளவு குறைப்பு ∈ கன அளவின் உள்ளே உள்ள இந்த அளவு நேரம் எனவே அடர்த்தி rho வை நாம் வரையறுப்போம் r இல் உள்ள அடர்த்தி rho என்பது சிறிய கனஅளவின் உள்ளே அடர்த்தியைக் கொண்டுள்ளது இது நான் எடுத்துக் கொண்டிருக்கும் மிகச் சிறிய கனஅளவு ஆகையால் நான் r இல் r dot d s க்கு சமமாக இருக்கும் j வை பெறப்போகிறேன் இது இந்த மேற்பரப்பில் கணக்கிடப்படுகிறது மேலும் இது மைனஸ் அடையாளத்துடன் கூடிய d rho பை d t ன் தொகையீடு அதன் கனஅளவின் குறைப்பு நேரங்கள் d திசைதிருப்பல் தேற்றத்தால் இது கன அளவில் உள்ள j இன் டைவர்ஜென்ஸ் என்பது கன அளவில் உள்ள மைனஸ் d rho பை d t க்கு சமம் மற்றும் இது இண்டெகரேஷன் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் j பிளஸ் d rho d t d v என்பது 0க்கு சமம் என்பதை எனக்கு வழங்குகிறது இப்போது இந்த சிறிய கனஅளவை எடுக்கலாம் வேறு எந்த வடிவத்திலும் வேறு எந்த அளவிலும் இதை எடுக்கலாம் எனவே இது உண்மையில் தன்னிச்சையானது மற்றும் இது டெல் டைவர்ஜென்ஸ் ஆஃப் j பிளஸ் d rho d t என்பது 0 என்பதை குறிப்பிடுகிறது இது உண்மையில் பொருண்மையை பாதுகாத்தல் அந்த அளவை பாதுகாத்தல் ஆகியவற்றில் இருந்து வருகிறது இது தொடர்ச்சி சமன்பாடு எனப்படுகிறது Rho மாறவில்லை என்றால் அடர்த்தி மாறாது அதாவது அதில் வரும் அனைத்தும் வெளியேறிவிடும் வேற்றுமையை வரையறுக்கும் விஷயத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல டைவர்ஜென்ஸ் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் மின்னோட்டத்தின் திசை திருப்புதல் சுழியாக இருக்கும் இதை இரண்டு வெவ்வேறு சூழ்நிலைகளில் இப்போது பயன்படுத்துவோம் இது மின் நிலையியல் வழக்குகளுக்கும் மிகவும் அழகான உணர்வைத் தருகிறது ஒன்று வெப்ப ஓட்டம் உங்கள் 12ஆம் வகுப்பில் படித்திருப்பீர்கள் ஒரு பரிமாணத்தில் வெப்பப் பாய்வு ஓரலகுப் பரப்பிற்கும் ஓரலகு நேரத்திற்குமான வெப்பத்தின் அளவு d Q d t இது உண்மையில் வெப்பக் கடத்துத்திறன் மற்றும் x ஐப் பொறுத்து T x இன் வகைக்கெழுவிற்கு சமமாக இருக்கும் இங்கே நான் ஒரு மைனஸ் குறியை வைக்கப் போகிறேன் ஏனென்றால் வெப்பநிலையை குறைக்கும் திசையில் வெப்பம் பாய்கிறது என்று அது உங்களுக்குச் சொல்கிறது முப்பரிமாணத்தில் இது ஒரு அலகுப் பரப்பிற்கு பொதுமைப்படுத்தப்படுகிறது ஒரு பரிமாணத்தில் வெப்ப மின்னோட்டம் ஒரு திசையில் பாய்கிறது ஆனால் முப்பரிமாணத்தில் ஓரலகு பரப்பு மற்றும் ஓரலகு நேரத்திற்கான வெப்ப மின்னோட்டம் என்பது மைனஸ் K கிரேடியண்ட் ஆப் T க்குச் சமம் எனவே ஒரு சிறிய கனஅளவை மீண்டும் கருத்தில் கொள்வோம் பாயும் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் அது வெப்பத்தின் அளவைப் பொறுத்தது உள்ளே உள்ள வெப்ப ஆற்றல் அளவு இழக்கப்படுகிறது எனவே நான் டெல் டாட் j ஐ மைனஸ் d rho d t க்குச் சமம் எனப் பொருத்தினால் இது மைனஸ் ஆக வெளியே வரும் வெப்பநிலை குறைகிறது அதாவது d T என்ற குறிப்பிட்ட வெப்பக் காலங்களில் நேரத்தைப் பொறுத்து வெப்பநிலை மாறிக்கொண்டே இருக்கும் போது வெப்பம் பாய்கிறது இது தொடர்ச்சிசமன்பாடு K ஐக் கொண்டு வெளியே உள்ள minus குறியுடன் T ன் படிநிலையின் வேறுபடுதலுடன் சமமாக இருக்க வேண்டும் எனவே K டெல் ஸ்கொயர் T என்பது C d T d t க்கு சமம் என வருகிறது இதுதான் வெப்பநிலை எவ்வாறு கொடுக்கப்பட்ட சில எல்லை நிபந்தனைகளைப் பொறுத்து மாறுகிறது என்பதைத் தீர்மானிக்கும் எனவே இப்போது நீங்கள் சமன்பாடு K ஐ வரையறுக்க வேண்டும் T இன் மேலுள்ள Laplace C d T பை d t க்கு சமமாக உள்ளது இந்த நிலையான நிலைமையை பார்ப்போம் அதாவது வெப்பநிலை உங்கள் நேரத்தை மாற்றாது உதாரணமாக நான் ஒரு கனஅளவை எடுத்துக்கொண்டு தளங்களில் அதன் வெப்பநிலையை பராமரிக்க இயலும் என்றால் ஒருவேளை இங்கே உள்ளது ஒரு வெப்பநிலை இங்கே மற்றொரு வெப்பநிலை இங்கே மூன்றாவது வெப்பநிலை வெவ்வேறு வெப்பநிலையை பராமரிக்க வேண்டும் பிறகு நேரத்தின் உள்ளே உள்ள வெப்பநிலை நேரத்தை பொறுத்து மாறாது ஏனெனில் அதில் ஒரு நிலைப்பாடு உள்ளது பின்னர் d T d t என்பது 0 க்குச் சமமாக இருக்கும் மற்றும் டெல் ஸ்கொயர் T ஆனது 0 க்குச் சமமாக இருக்கும் அதுதான் நிலையான நிலை வெப்பநிலைச்சமன்பாடு ஆகும் இதை 0 க்குச் சமமாக உள்ள டெல் ஸ்கொயர் V உடன் ஒப்பிடுக இது அதே சமன்பாடு நான் செய்த அனைத்தும் V ஐ T ஆல் பதிலீடு செய்ததாகும் மேற்பரப்பில் மின்னழுத்தத்தைப் பராமரிப்பது என்பது எல்லையில் உள்ள T க்கு இணையாக எல்லையில் உள்ள V இருக்கும் அதாவது நான் இந்த தீர்க்க வேண்டுமென்றால் எனக்கு இந்த தீர்வு தெரிந்திருக்க வேண்டும் இதை நான் தீர்த்தால் இதன் தீர்வு எனக்குத் தெரியும் எனவே இதை நான் வெப்ப பரவல் சமன்பாடு என அழைக்க முடியும் இப்போது நான் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுடன் அதை இணைக்கப் போகிறேன் மின்னல் கடத்திகள் ஒரு கட்டிடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் போது மிகவும் கூர்மையான விளிம்பைக் கொண்டிருக்கும் அந்த கூர்மையான விளிம்பின் காரணமாக மின் புலம் மிகவும் பெரியதாகிறது என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் மின் புலம் மிகப் பெரியதாக இருந்தால் பெரும்பாலான மின்னூட்டங்கள் அல்லது வளிமண்டலத்தில் உள்ள மின்னோட்டத்தின் பெரும்பகுதி இங்கு வருகிறது அல்லது மின்னல் அந்த புள்ளியில் தாக்கி பின்னர் நேரடியாக தரையில் செல்கிறது இப்போது அந்த நிலைமையை இங்கே பகுப்பாய்வோம் மின்னோட்டம் அல்லது வெப்பம் grad ஆப் T க்கு நேர்விகிதத்தில் உள்ளது மின் புலம் grad V க்கு நேர்த் தகவில் உள்ளது எனவே V க்கும் E க்கும் இடையே உள்ள உறவும் T க்கும் வெப்பஓட்டத்திற்கும் உள்ள உறவும் சமம் இப்போது E என்பது விளிம்புகளுக்கு அருகில் மிகவும் வலுவானதாக இருந்தால் வேறு எந்த மின்னூட்டமும் இந்த Laplace சமன்பாட்டை உருவாகவில்லை என்றால் எனவே வெளிப்புற மின்னூட்டம் இல்லை அதே இங்கே உண்மையாக இருக்க வேண்டும் மூலங்கள் எதுவும் இல்லை என்றால் ஸ்டெடி ஸ்டேட்டில் வெப்பஓட்டம் ஆனது grad ஆஃப் T க்கு நேர்விகிதத்தில் இருக்க வேண்டும் மின்னல் கடத்தியின் விஷயத்தில் சுதந்திரமாக செயல்படும் மின் புலத்தின் grad என்ன ஆகும் இது விளிம்புகளுக்கு அருகில் மிகவும் வலுவானது இதேபோல் வெப்ப ஓட்டம் முனைகளுக்கு அருகில் மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது T இன் grad க்கு நேர்விகிதத்தில் உள்ளது வாழ்க்கையில் அந்த நிலைமையை நாம் பார்த்துள்ளோமா அடுத்த முறை நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கும் போது அல்லது உங்களிடம் சிறிது ஐஸ்கிரீம் இருந்தால் அது முனைகளில் இருந்து எப்படி உருகுகிறது என்று கவனியுங்கள் அது விளிம்புகளில் இருந்து உருகத் தொடங்குகிறது அதனால் நீங்கள் அங்கு ஒரு வட்ட வடிவத்தைப் பார்க்கத் தொடங்குகிறீர்கள் அதாவது விளிம்புகளில் Grad T மிகப்பெரியது இதன் பொருள் வெப்ப மின்னோட்டம் விளிம்புகளுக்கு அருகில் அதிகமாக இருக்கும் எனவே இது மின் புலத்திற்கும் வெப்பப் பாய்வுக்கும் அல்லது மின்னழுத்தத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையே ஒரு இணைப்பைத் தருகிறது இதற்கு நான் எடுத்துக் கொள்ள இருக்கும் மற்றொரு உதாரணம் பரவல் தொடர்பானது பரவல் என்பது ஒரு திரவத்தில் சிறிது பொருளை வைத்தால் அது மெதுவாக பரவத் தொடங்குகிறது அல்லது ஆவியாதல் ஒரு வகையான பரவல் ஆகும் பின்னர் ஃபிக்கின் விதி Fick's Law என்று ஒன்று உள்ளது எந்த ஒரு புள்ளியிலும் பரவல் மின்னோட்டம் பரவுகின்ற துகள்களின் அடர்த்தியின் சாய்வுக்கு நேர்த்தகவில் உள்ளது அல்லது இது rho இன் சில பரவல் குணக சாய்வுக்கு சமம் எனவே சாய்வு பெரிதாக இருந்தால் பரவல் மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் சாய்வு சிறியதாகவோ பூஜ்ஜியமாகவோ இருந்தால் அங்கே பரவல் இருக்காது இப்போது தொடர்ச்சி சமன்பாட்டை பயன்படுத்தவும் அதாவது டெல் டாட் j அதாவது டெல் டாட் j என்பது மைனஸ் D டெல் ஸ்கொயர் rho ஆனது துகள்களின் ஒடுக்கமான மைனஸ் d rho d t க்கு சமமாகும் நிலையான நிலையில் நிலையான சாய்வு பராமரிக்கப்படுகிறது போது எனவே உள்பாய்வு அல்லது வெளிப்பாய்வு தேவை இல்லை உங்களிடம் உள்ள del ஸ்கொயர் rho 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு Laplace சமன்பாடு மற்றும் rho இன் minus D grad க்கு சமமாக இருக்கும் மின்னோட்டம் j ஆகியவை மின் புலத்திற்கு சமம் மற்றும் இந்த rho மின்னழுத்தத்திற்கு சமம் எனவே மீண்டும் இது ஒத்த உறவு எனவே மீண்டும் விளிம்புகளில் இருந்து நான் ஒரு பெரிய பரவலை பார்க்க வேண்டும் நான் அதை பார்க்க வேண்டுமா அடுத்த முறை நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவலை அல்லது கூர்மையான முனைகள் உடன் வறுத்து எடுக்கப்பட்ட ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே கூர்மையான முனைகள் உடைய உருளைக்கிழங்கு வறுவலை உதாரணமாகக்க்கொள்ள வேண்டும் இப்போது இங்கே இந்த விளிம்புகள் வெளியே உள்ளன வறுக்கும் போது என்ன நடக்கும் வெப்பத்தின் காரணமாக நீர் ஆவியாகி அல்லது நீர் வெளியே பரவுகிறது இந்த சமன்பாடுகளிலிருந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் அதிகபட்ச பரவல் எங்கிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அது விளிம்புகளில் இருந்து இருக்கும் ஏனெனில் அங்கு மின் புலம் அதிகபட்சமாகவும் மற்றும் பரவல் மின்னோட்டம் அதிகபட்சமாகவும் இருக்கும் மற்றும் விளிம்புகள் வேகமாக தரையிறக்கம் பெறுவதை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்றும் உண்மையில் என்ன நடக்கும் எனவே இந்த விரிவுரையில் நாம் என்ன செய்ய முயற்சிசெய்கிறோம் மற்ற அறியப்பட்ட சூழ்நிலைகளுடன் Laplace சமன்பாட்டை இணைக்கவும் எனவே அடுத்த முறை நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் மின்சார புலத்திற்கான உணர்வைப் பெறுவீர்கள்